இந்த பாடப்பகுதியில் நாம் போக்குவரத்து சிக்கலைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் போக்குவரத்து சிக்கல் நேரியல் நிரலாக்கத்திலும் செயல்பாட்டு ஆராய்ச்சியிலும் மிக முக்கியமான தலைப்பாகும் இங்கே காட்டப்பட்டுள்ள நெட்வொர்க் ஐ கொண்டு போக்குவரத்து சிக்கலை விளக்குகின்றன அதில் சில முனைகள் அல்லது செங்குத்துகள் உள்ளன மேலும் அவைகள் வளைவுகளால் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது போக்குவரத்து சிக்கல் ஒரு பொருளையோ அல்லது ஒரு பொருளை ஒரு விநியோக புள்ளிகளிலிருந்து கொண்டு செல்வது பற்றியோ விளக்குகிறது அங்கு ஒரு உருப்படியின் இலக்கு புள்ளிகளுக்கு அல்லது உருப்படி தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் புள்ளிகளுக்கு கிடைக்கிறது எனவே இந்த நெட்வொர்க் ஒரு போக்குவரத்து சிக்கலைக் வெளிப்படுத்துகிறது அங்கு உருப்படி மூன்று விநியோக புள்ளிகளில் கிடைக்கிறது அவை இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இது மூன்று விநியோக புள்ளிகளில் கிடைக்கிறது அதில் இந்த சப்ளை பாயிண்டும் ஒன்று இது சப்ளை பாயிண்டில் இது இரண்டாவதாகும் மேலும் இது சப்ளை பாயிண்டின் மூன் வதாகும் எனவே இது மூன்று இடங்களில் கிடைக்கிறது இதன் அளவுகள் 40 25 மற்றும் 35 ஆகிய எண்களால் வழங்கப்படுகின்றன இந்த மூன்று விநியோக புள்ளிகளில் இந்த உருப்படியின் அலகுகள் கிடைக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் இப்போது மற்ற மூன்று புள்ளிகள் தேவை புள்ளிகள் அல்லது கோரிக்கை புள்ளிகள் ஆகும் இப்போது இந்த மூன்று கோரிக்கை புள்ளிகள் மற்றும் தேவை புள்ளிகள் இந்த மூன்று இடங்களில் 30 மேலும் 30 மற்றும் 40 என்று புள்ளிகளை கொண்டுள்ளது இப்போது சிக்கல் என்னவென்றால் கிடைக்கக்கூடிய பொருட்களை அவை கிடைக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவைகளை தேவைப்படும் இடங்களுக்கு கொண்டு செல்வதுதான் ஆக வெளிப்படையாக போக்குவரத்து செலவுகளும் இருக்கும் இப்போது உதாரணமாக இந்த போக்குவரத்து செலவு ஒரு அலகின் செலவாக வழங்கப்படுகிறது இந்த 8 என்பது இந்த விநியோக புள்ளியிலிருந்து ஒரு அலகின் தேவை புள்ளி ஒன்றிற்கு கொண்டு செல்வதற்கான செலவு ஆகும் இதை நாம் சப்ளை பாயிண்ட் என அழைக்கலாம் மேலும் இங்கு ஒரு இது டிமாண்ட் பாயிண்ட் உள்ளது எனவே இந்த 8 என்பது ஒரு யூனிட் சப்ளை பாயிண்ட் ஒன்றிலிருந்து டிமாண்ட் பாயிண்டிற்கு கொண்டு செல்வதற்கான செலவு ஆகும் இதேபோல் இந்த 5 ஐ இந்த விநியோக இடத்திலிருந்து இந்த தேவையான இடத்திற்கு ஒரு அலகை கொண்டு செல்வதற்கான செலவாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே மூன்று விநியோக புள்ளிகள் மற்றும் மூன்று கோரிக்கை புள்ளிகள் இருப்பதால் அவற்றை கொண்டு செல்வதற்கு ஒன்பது வழிகள் உள்ளன மேலும் இங்கு நம்மால் ஒன்பது வழியில் செலவுகளை காண முடிகிறது வேறுவிதமாகக் கூறப்படாவிட்டால் போக்குவரத்து சிக்கல் என்பது ஒவ்வொரு விநியோக இடத்திலிருந்து ஒவ்வொரு கோரிக்கை இடத்திற்கு அல்லது இலக்கு புள்ளிக்கு நேரடியாக கொண்டு செல்ல முடியும் என்று கருதுகிறது போக்குவரத்து சிக்கலில் நீங்கள் சப்ளை பாயிண்ட் ஒன்றிலிருந்து நேரடியாக டிமாண்ட் பாயிண்ட் ஒன்றுக்கு வழங்க முடியும் என்பதையும் நீங்கள் அறிந்து இருப்பிர்கள் நீங்கள் அவற்றை ஒரு விநியோக இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அல்லது ஒரு கோரிக்கை இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம் போக்குவரத்து நிலைமை அத்தகைய சூழ்நிலையை மாதிரியாக உருவாக்க நம்மளுக்கு அனுமதிக்காது எனவே விநியோக புள்ளிகளிலிருந்து நேரடியாக கோரிக்கை புள்ளிகளுக்கு போக்குவரத்து அனுமதிக்கப்படுகிறது எனவே இந்த வழக்கில் விநியோக புள்ளிகளின் தொகுப்புகள் உள்ளன இந்த எடுத்துக்காட்டில் மூன்று விநியோக புள்ளிகள் மற்றும் கோரிக்கை புள்ளிகள் உள்ளன அதாவது இந்த எடுத்துக்காட்டில் மூன்று கோரிக்கை புள்ளிகளும் உள்ளன விநியோக புள்ளிகளின் எண்ணிக்கை கோரிக்கை புள்ளிகளின் எண்ணிக்கையுடன் சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஐந்து விநியோக புள்ளிகள் மற்றும் எட்டு கோரிக்கை புள்ளிகள் சமமற்ற விநியோக புள்ளிகள் மற்றும் கோரிக்கை புள்ளிகள் இருக்கக்கூடிய மற்றொரு போக்குவரத்து சிக்கல் கணக்கை நம்மால் பார்க்க முடியும் கொண்டிருக்கலாம் எட்டு விநியோக புள்ளிகள் மற்றும் ஆறு கோரிக்கை புள்ளிகள் கொண்ட ஒரு நிலைமை கூட போக்குவரத்துக்கு சிக்கலில் இருக்கக்கூடும் இப்போது சிக்கல் என்னவென்றால் 30 30 மற்றும் 40 ஆகியவற்றின் தேவையை பூர்த்தி செய்ய இங்கு இருக்கும் இந்த 40 25 மற்றும் 35 ஐ எவ்வாறு கொண்டு செல்வது என்பதுதான் அதாவது மொத்த போக்குவரத்து செலவு குறைக்கப்படுகிறது இதை தான் போக்குவரத்து சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது இப்போது போக்குவரத்து சிக்கலை மேலும் புரிந்துகொள்வோம் இதை O R ன் மூலம் இந்த சிக்கலுக்கான தீர்வை உருவாக்க முயற்சிப்போம் எனவே Xij வில் i இலிருந்து j க்கு கொண்டு செல்லப்படும் அளவை குறிக்கிறது இப்போது இந்த குறியீட்டில் 'i' என்பது விநியோக புள்ளிகளின் தொகுப்பையும் 'j' என்பது கோரிக்கை புள்ளிகள் அல்லது இலக்கு புள்ளிகளின் தொகுப்பையும் குறிக்கிறது இடது புறத்தில் விநியோக புள்ளிகளையும் வலது புறத்தில் கோரிக்கை புள்ளிகளையும் ஒரு அம்பு என்பது ஒரு விநியோக புள்ளியிலிருந்து ஒரு கோரிக்கை இடத்திற்கு போக்குவரத்து இருப்பதைக் குறிக்கிறது எனவே Xij என்பது சப்ளை பாயிண்ட் i இலிருந்து j ஐ கோருவதற்கு கொண்டு செல்லப்படும் அளவாக இருக்கட்டும் இப்போது மொத்த போக்குவரத்து செலவைக் குறைக்க விரும்புகிறோம் எனவே புறநிலை செயல்பாடு என்பது ∑i ∑j Cij Xij ஐக் குறைப்பதாக இருக்கும் இப்போது மூன்று விநியோக புள்ளிகள் அதாவது i 1 2 3 இருப்பதால் இலக்கு புள்ளிகளின் மூன்று கோரிக்கை புள்ளிகள் அதாவது j ன் 1 2 3 க்கு சமம் ஆகும் எனவே 9Xij மாறிகள் உள்ளன மேலும் 9Cij மாறிகள் உள்ளன செலவு அலகு செலவு குணகம் அலகு செலவு குணகங்கள் 8 9 7 4 3 5 மற்றும் இப்படி பலவாக இருக்கும் எனவே இந்த 1 முதல் அந்த 1 வரை Xij கொண்டு செல்லப்பட்டால் அதாவது இந்த ஒன்றை விநியோக இடத்திலிருந்து இந்த போக்குவரத்துக்கு மூலம் Xij க்கு கொண்டு செல்லப்பட்டால் ஒவ்வொரு யூனிட் போக்குவரத்தும் நமக்கு 8 என்ற அலகு செலவாகும் ஆகையால் மொத்த செலவு ஆகும் என்பதால் இந்த போக்குவரத்து ஒன்பது வழிகளில் நிகழலாம் எனவே புறநிலை செயல்பாடு 8X11 9X12 7X13 4X21 3X22 5X23 8X31 5X32 6X33 ஐக் இவ்வாறு குறைக்கும் எனவே ஒன்பது வழிகள் உள்ளன இந்த இரண்டு கூட்டுத்தொகை அறிகுறிகள் என்னவென்றால் 1 2 3 ஆகும் அதாவது j 1 2 3 க்கு சமம் ஆகும் இந்த ஒன்பது வழிகளை அதாவது Cij Xij நமக்குத் வரும் மேலும் அந்த சுருக்கம் இப்போது குறைக்கப்பட வேண்டிய தடைகள் என்னென்ன என்று பார்ப்போம் இந்த சிக்கலுக்கான தடைகள் சிக்மா Xij ஆகும் இது j ≤i என சுருக்கமாகக் கூறப்படுகிறது இப்போது i என்பது 1 2 3 க்கு சமமாகும் எனவே இந்த தடையை இப்போது விளக்குகிறேன் கிடைக்கக்கூடிய விநியோக அளவுகள் ai ஆகும் எனவே ai என்பது கிடைக்கக்கூடிய விநியோக அளவுகளாகும் எனவே a1 என்பது 40 a2 என்பது 25 மற்றும் a3 என்பது 35 ஆகும் எனவே இந்த சிக்கல் நமக்கு என்ன சொல்கிறது அதாவது Xj Xij ai என்பது என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் 40 ஐக் கொண்ட முதல் விநியோக புள்ளியை நாம் எடுத்துக்கொள்வோம் இப்போது இந்த விநியோக புள்ளியிலிருந்து நாம் இதைக் கொண்டு செல்கிறோம் இதற்கு ஏதேனும் ஒன்றை நாம் எடுத்து கொண்டு செல்லலாம் நாம் வேறு எந்த விதமான போக்குவரத்து வழியையும் பின்பற்றக்கூடாது ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த 40 இல் கிடைக்கக்கூடிய இந்த 40 ஐ மட்டுமே கொண்டு செல்ல முடியும் எனவே இந்த இடத்திலிருந்து X11 இங்கே போகிறது என்றால் 1 முதல் 1 வரை X12 இங்கு செல்கிறது அதுபோல் X13 இங்கே செல்கிறது அதாவது X11 X12 X13 என்பது சப்ளை பாயிண்ட் ஒன்றிலிருந்து வெளியேறும் மொத்த அளவு மற்றும் அது கிடைக்கக்கூடிய அளவை விட 40 அல்லது அதைவிட குறைவாக இருக்க வேண்டும் எனவே இங்கே மூன்று சிக்கல்கள் உள்ளன ஒவ்வொரு விநியோக புள்ளிகளுக்கும் குறிப்பாக முதல் கட்ட நிலைக்கு X11 X12 X13 ≤ 40 ஆக இருக்கும் இரண்டாவது விநியோக புள்ளியில் a2 என்பது 25 க்கு சமமாகும் மேலும் அதன் நிலைப்பாடு X21 X22 X23 ≤ 25 ஆகும் அதுபோல் மூன்றாவது விநியோக புள்ளியில் இது X31 X32 X33 ஆக இருக்கும் அதாவது இது 35 க்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே இங்கே மூன்று சிக்கல்கள் உள்ளன அவை ஒற்றை வெளிப்பாட்டின் வடிவத்தில் குறிப்பிடப்படுகின்றன மேலும் ஒவ்வொன்றிற்கும் மூன்று சிக்கல்கள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விநியோக புள்ளிகளுக்கும் ஒறு சிக்கல் உள்ளது இப்போது மேலும் தொடர்ந்தால் ∑i Xij bj என்ற இரண்டாவது நிலைப்பாடுகள் உள்ளன அதாவது இப்போது bj இந்த கோரிக்கை புள்ளிகளில் அதன் தேவையை குறிக்கிறது மேலும் இங்கே bj வின் மூன்று கோரிக்கை புள்ளிகள் உள்ளன அதன் மதிப்புகள் 30 30 மற்றும் 40 ஆகும் இப்போது முதல் கோரிக்கை புள்ளியை 30 உடன் எடுத்துக் கொண்டால் 30 இன் கோரிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அப்போது இந்த 40 25 மற்றும் 35 இலிருந்து பொருட்களை அனுப்புவதன் மூலம் இது சாத்தியமாகும் எனவே இந்த 40 இலிருந்து X11 க்கு அனுப்பப்படுகிறது X21 என்பது இரண்டாவது சப்ளை பாயிண்டிலிருந்து அனுப்பப்படுகிறது அதுபோல் X31 என்பது மூன்றாவது சப்ளை பாயிண்டிலிருந்து அனுப்பப்படுகிறது எனவே இந்த X11 X21 X31 க்கு இங்கே X11 ல் உள்ளது மேலும் இது X21 ஆக இருக்கும் அதுபோல் இது இந்த வளைவில் X31 ஆக இருக்கிறது எனவே X11 X21 X31 முதல் டிமாண்ட் பாயிண்டிற்கு வருகிறது அது இதன் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இது b1 30 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே மீண்டும் ஒவ்வொரு கோரிக்கை புள்ளிகளுக்கும் மூன்று சிக்கல்கள் உள்ளன முதல் கோரிக்கை புள்ளியின் நிலைப்பாடு X11 X21 X31 ≥ 30 ஆகும் எனவே 3 சிக்கல்கள் உள்ளன அதாவது கோரிக்கைக் நிலைப்பாடுகள் உள்ளன மேலும் நமக்கு எதிர்மறை அல்லாத நிலைப்பாடு Xij ≥ 0 ஆக உள்ளது இந்த நேரத்தில் நாம் முழு அளவுகளைக் கொண்டு செல்ல வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் உள்ளது எனவே ஒரு ∑i 1 முதல் 3 வரை ஆகும் இரண்டாவது ஒன்று என்னவென்றால் X12 X22 X32 ≥ 30 ஆக இருக்கும் இது இரண்டாவது கோரிக்கை புள்ளியில் உள்ள கோரிக்கையாகும் மூன்றாவது சிக்கல் என்னவென்றால் X13 X23 X33 ≥ 40 ஆக இருக்கும் அல்லது அளவுகள் தொடர்ச்சியான மாறியாக இருக்க முடியுமா மேலும் இப்போது போக்குவரது மூலம் கொண்டுபோகும் அளவுகளான Xij கள் தொடங்குவதற்கு தொடர்ச்சியான மாறிகள் என்று நாம் கருத முடியும் எனவே இதுதான் போக்குவரத்து சிக்கலை உருவாக்குகிறது எனவே மீ சப்ளை பாயிண்ட்கள் மற்றும் n தேவை அல்லது இலக்கு புள்ளிகள் இருந்தால் இதைப் பயன்படுத்துவது வழக்கமாகும் அதாவது அதன் மாறிகளின் எண்ணிக்கை Xij mn ஆகும் எனவே மாறிகளின் எண்ணிக்கை என்பது நமது எடுத்துக்காட்டின் மூலம் m n ஐ எடுத்துள்ளோம் இவை இரண்டும் 3 க்கு சமமாகும் எனவே இங்கு இதில் ஒன்பது மாறிகள் இருந்தன இல்லையெனில் அது mn ஆகும் அதுபோல் m விநியோக புள்ளிகள் உள்ளன எனவே ஒவ்வொரு விநியோக புள்ளிகளுக்கும் இங்கே ஒரு m சிக்கல்கள் இருக்கும் அதுபோல் n தேவையின் புள்ளிகள் உள்ளன ஆக n சிக்கல்கள் இருக்கும் எனவே இது ஆகும் ஆதாவது mn மாறிகள் மற்றும் நிலைப்பாடுகள் மற்றும் எதிர்மறை அல்லாத நிலைப்பாடுகளைக் கொண்டிருக்கும் இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால் மொத்த விநியோகம் மொத்த தேவைக்கு சமமாக இருக்கும்போது இந்த போக்குவரத்து சிக்கலை சமநிலையில் பார்க்க வேண்டும் எனவே இதன் மூலம் நாம் என்ன தெரிவிக்க விருப்புகிறோம் என்றால் இப்போது 30 மற்றும் 40 தேவை உள்ளது ஆனால் அங்கு 100 அலகுகளுக்கு தேவை உள்ளது இப்போது விநியோக புள்ளிகளில் போதுமான அளவு உள்ளது என்று நம்மால் கருத முடிகிறது எனவே இந்த நூறு கோரிக்கையை பூர்த்தி செய்யவது என்பது வெளிப்படையாக இந்த சிக்கலை நாம் தீர்க்கும்போது சாத்தியமாகும் எல்லா இலக்கு புள்ளிகளின் கோரிக்கைகளையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த எல்லா பொருட்களையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது மொத்தமாக கிடைக்கும் தன்மைக்கு ஏற்ப மொத்த தேவைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் அப்போதுதான் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய போதுமான அளவுகளை அனுப்ப முடியும் மீண்டும் இந்த சூத்திரத்தை ∑ Cij Xij பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது Ij சிஜ் ஜிஜ் Xj Xij ≤ ai க்கு உட்பட்டது Xi Xij bj Xij ≥ 0 ஆகும் ∑∑Cij Xij என்பது ∑j Xij ≤ ai ∑i Xij ≥ bj Xij ≥ 0 க்கு உட்பட்டது இப்போது இந்த உருவாக்கம் மாறிகள் அடிப்படையில் ஒரு நேரியல் புறநிலை செயல்பாட்டைக் கொண்டுள்ளது Xij ன் நிலைப்பாடுகள் நேரியல் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் எதிர்மறை அல்லாத நிலைப்பாடு உள்ளது எனவே இந்த சிக்கல் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் ஆகும் எனவே போக்குவரத்து சிக்கல் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் ஆகும் நாம் கவனித்த முதல் விஷயம் என்னவென்றால் போக்குவரத்து சிக்கல் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் ஆகும் இப்போது இந்த போக்குவரத்து சிக்கலுக்கு ஒரு தீர்வைப் பெறுவதற்கு முயற்சிப்போம் இதன் பொருள் என்னவென்றால் அனைத்து கோரிக்கைகளையும் பூர்த்திசெய்து அதன் தடைகளையும் பூர்த்திசெய்து மொத்த விநியோகம் என்பது மொத்த தேவைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே இந்த சிக்கலுக்கு முதலில் சாத்தியமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ai ≥ j bj மொத்த விநியோகம் என்பது மொத்த தேவைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் போக்குவரத்து சிக்கலைப் பற்றி மேலும் ஆராயும்போது மொத்த விநியோகமானது மொத்த தேவையை விட அதிகமாக இருந்தால் இந்த சிக்கலில் தேவை மொத்த தேவை என்பது 100 அல்லது ∑ bj வின் அளவாகும் ஒவ்வொரு கோரிக்கை புள்ளிகளுக்கும் தேவையானதை விட அதிகமாக நாம் எற்றுமதி செய்ய மாட்டோம் ஏனெனில் தேவைக்கு மேலாக கூடுதல் அளவைக் கொண்டு செல்வது போக்குவரத்து செலவுகளை அதிகரிக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம் போக்குவரத்து செலவினங்களின் அனைத்து அலகுகளும் எதிர்மறையானவை அல்லது நேர்மறையானவை என்ற அனுமானத்தின் கீழ் இது உள்ளது ஆகையால் மொத்த விநியோகம் மொத்த தேவைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட கோரிக்கை புள்ளியின் கோரிக்கையை விட அதிகமாக நாம் வழங்க மாட்டோம் எனவே நம்மிடம் ∑ ai ∑ bj இருக்கும்போது சிக்கல் தீருகிறது அதாவது மொத்த விநியோகம் மொத்த தேவைக்கு சமமாக இருக்கும்போது நமக்கு ஒரு சாத்தியமான தீர்வு கிடைக்கிறது நாம் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் மற்றும் மொத்த விநியோகங்கள் மொத்த தேவையை விட அதிகமாக இருக்கும்போது தனிப்பட்ட பொருட்கள் இருந்தால் பிரச்சினை வேறுபட்டதாக இருக்காது ஆகையால் மொத்த விநியோகம் மொத்த தேவைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தாலும் கூட ஒரு சிக்கலைக் கொண்டு இருக்கும் அப்பொழுது அங்கு மொத்த விநியோகம் மொத்த தேவைக்கு சமமாக இருக்கும் எனவே இந்த சிக்கலானது ஒரு சீரான போக்குவரத்து பிரச்சினை என்று அழைக்கப்படுகிறது இப்போது முதலில் 65 35 100 60 40 100 மொத்த விநியோகத்தை சமநிலைப்படுத்தியுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே ∑ ai ∑ bj ஆகும் எனவே எண்களின் எடுத்துக்காட்டு என நாம் பார்க்கும் அந்த சிக்கல் ஒரு சீரான போக்குவரத்து பிரச்சினையாகும் ஆனால் இந்த போக்குவரத்து சிக்கல் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் என்பதையும் நாம் அறிவோம் எனவே இது போக்குவரத்து சிக்கல் மாறிகள் ஆகும் அதுபோல் mn கட்டுப்பாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக இருந்தால் நாம் அந்த நேரியல் நிரலாக்க சிக்கலை நேரடியாக தீர்க்க முடியும் ஆனால் அதற்கு முன் மொத்த வழங்கல் சமமாக மொத்த தேவை இருக்கும்போது அதன் உட்பொருள் என்ன என்பதையும் புரிந்துகொள்ள முடியும் இறுதியாக கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நாம் பயன்படுத்தும் ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கும் மேலும் மொத்த விநியோகமும் மொத்த தேவைக்கு சமமாக இருப்பதால் நாம் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் எனவே மொத்த வழங்கல் மொத்த தேவைக்கு சமமாக இருக்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுவதன் மூலம் இந்த ஏற்றத்தாழ்வுகளை இங்கு எழுதப்பட்ட சமன்பாட்டிற்கு பதிலாக மாற்றுவதன் மூலம் சமச்சீர் போக்குவரத்து சிக்கலை எழுத முடியும் எனவே அதை சமன்பாட்டுடன் மாற்றவும் முடியும் எனவே கட்டுப்பாடுகள் ∑ Xij ai மற்றும் Xi Xij bj ஆகின்றன எனவே ஒரு சீரான போக்குவரத்து சிக்கலுக்கான நேரியல் நிரலாக்க சிக்கல் சமத்துவமின்மைகளுக்கு பதிலாக சமன்பாடுகளைக் கொண்டிருக்கும் இது ஒரு நேரியல் நிரலாக்கப் பிரச்சினையாகும் மேலும் இந்த சிக்கலை சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைப் பயன்படுத்தி ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலை நம்மால் தீர்க்க முடியும் என்று நினைக்கலாம் ஆனால் நாம் விவாதிக்கும்பொழுது இந்த உதாரணத்தைப் பார்த்தால் நமக்கு 9 மாறிகள் மற்றும் 6 கட்டுப்பாடுகள் இருக்கும் என்பது தெரியும் மேலும் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைப் பயன்படுத்தி அதைத் தீர்ப்பது நம்ம கு கடினமாகிவிடும் நிச்சயமாக நாம் அதற்குரிய தீர்வுகள் மற்றும் பிற வழிகளைப் பயன்படுத்துகிறோம் என்றால் அதைச் செய்வது சற்று எளிதானது தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் போக்குவரத்து சிக்கலைப் பற்றி நன்கு அறிந்த நபர்கள் அதன் சிக்கலை தீர்க்க நல்ல திறமையான நபர்கள் மற்றும் விரைவான வழிகள் உள்ளன என்பதையும் புரிந்து கொண்டோம் அதுபோல் இது ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக தீர்ப்பதை விட போக்குவரத்து சிக்கலாக தீர்ப்பது சிறந்த வழியாகும் எனவே போக்குவரத்து சிக்கலானது தீர்வை அறிந்துகொள்ள ஒரு சிறப்பு முறைகள் மற்றும் நுட்பங்களைக் கொண்டுள்ளது அவை போக்குவரத்து சிக்கலை சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைப் பயன்படுத்தி தீர்க்க முடியும் என்றாலும் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைப் பயன்படுத்தி அதைத் தீர்ப்பதோடு ஒப்பிடுகையில் போக்குவரத்து சிக்கலை விரைவாக தீர்க்க பயன்படுகிறது இப்போது இந்த வேகமான மற்றும் விரைவான முறைகள் இந்த பாடத்திட்டத்தில் முன்னர் நாம் பார்த்த நேரியல் நிரலாக்க முறை இரட்டை நிலை மாறியின் தன்மை மற்றும் யோசனைகளையும் பயன்படுத்த முடியும் அடுத்த வகுப்பில் போக்குவரத்து சிக்கலை நேர்த்தியாக தீர்க்கக்கூடிய இந்த சிறப்பு முறைகள் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் மேலும் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைப் பயன்படுத்தி அதைத் தீர்ப்பதை விட விரைவாக அதை தீர்க்க முடியும் என்பதைப் பற்றியும் பார்ப்போம்